லீனியர் பர்ஸ்ட் ஆர்டர் ODE அண்ட் பெர்னோள்ளி'ஸ் ஈக்வேஷன் எனவே லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணப்படுகிறது இப்போது லீனியர் ஈக்குவேஷன்ஐ எவ்வாறு சால்வ் பண்ணுவது லீனியர் ஈக்குவேஷன்களாகக் ரெடியூஸ் பண்ணக்கூடிய சில ஈக்குவேஷன்களை சால்வ் பண்ணலாம் ஈக்குவேஷன்ற்குக் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் ன் ஒரு வடிவம் பெர்னோள்ளி ன் ஈக்குவேஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே பெர்னோள்ளி ன் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண அதை ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஆக அல்லது ஜெனரல் ஈக்குவேஷன் ஆக மாற்றுவது எப்படி என்பதை தரலாம் லீனியர் ஈக்குவேஷன் ஆக ரெடியூஸ் பண்ண முடியும் எனவே பின்னர் சில ப்ரோப்லேம்களை சால்வ் பண்ணலாம் பின்னர் எவ்வாறு தாக்க முடியும் என்பதைப் பார்க்கலாம் மெத்தட்களைப் பயன்படுத்தி அந்த ஈக்குவேஷன்களின் ஜெனரல்சொலுஷன்களைக் காணலாம் எனவே பெர்னோள்ளி இன் ஈக்குவேஷன் ல்லிருந்து ஆரம்பிக்க எனவே லீனியர் ஈக்குவேஷன்களாகக் ரெடியூஸ் பண்ண ஈக்குவேஷன்களுடன் தொடங்க அத்தகைய ஒரு வடிவம் பெர்னோள்ளி இன் ஈக்குவேஷன் பெர்னோள்ளி ஈக்குவேஷன் ஆகும் எனவே ஈக்குவேஷன் சால்வ் பண்ண dydx Px yqx y α∈R இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஆகும் ஆகவே ஆல்பாவின் சில ஃபங்க்ஷன் இருந்தால் இங்கே சிலவற்றைக் கொண்டிருந்தால் y இன் ஃபங்க்ஷன் எனவே y பவர்க்கு ஏதேனும் ஒன்று எனவே இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஐக் கொண்டிருப்பதால் dydx Px yqx y α∈RαR இது பெர்னோள்ளியின் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது α0 க்கு இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இல்லையெனில் பெர்னோள்ளியின் இந்த ஈக்குவேஷன்ஐ லீனியர் ஈக்குவேஷன்களாகக் ரெடியூஸ் பண்ண எனவே இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஆக இருக்க விரும்பினால் ரைட் சைடு x இன் ஃபங்க்ஷன்ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த y ஐ இருபுறமும் பிரிக்க அதைச் செய்வதன் மூலம் பெறலாம்

எனவே என்ன டிஃபரென்ஸ் இது இப்போது லேப்ப்ட்ஹாண்ட் சைடு போல் தெரிகிறது ரைட் சைடு qx என்பது x லேப்ப்ட்ஹாண்ட் சைடு ஃபங்க்ஷன்ஆக மட்டுமே லீனியர் ஈக்குவேஷன்ற்கு லேப்ப்ட்ஹாண்ட் சைடு ஏதோவொன்றின் டெரிவேட்டிவ் ஆக இருக்க வேண்டிய சரியான பார்ம் இல் உள்ளது எனவே சில இன்டெகிரெடிங் பாக்டர்களைப் பெருக்குவதன் மூலம் எனவே அதை எளிதாகக் காணலாம் எனவே இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஆக இருந்தால் அந்த இன்டெகிரெடிங் பாக்டர் என்னவென்று இப்போதே ஒரு பெருக்கல் பாக்டர் இருப்பதால் இங்கே y α எனவே இதை சில z ஆகத் தேர்வுசெய்தால் என்ன நடக்கும் என்பதை எளிதாகக் காணலாம் எனவே இந்த சாப்ஸ்டிடூஷன்ஐ செய்து இல்லையெனில் x இன் ஃபங்க்ஷன் எனவே இதை Zx y1 α என்று அழைக்கலாம் பின்னர் dZdx1 α y αdydx ஒவ்வொன்றாக ஒரு மைனஸ் ஆல்ஃபாவை dz ஐ dx ஆக மாற்ற முடியும் என்பதை காணலாம் எனவே இந்த y αdydx ஐ 11 α dZdx உடன் மாற்ற இதை 11 α dZdxPxZq உடன் மாற்றலாம் இப்போது ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஐ எளிதில் பார்க்க எனவே இது dZdx1 αPxZ1 α q க்கு சமம் எனவே 1 α q என்பது x இன் ஃபங்க்ஷன் ஆகும் இப்போது ஃபங்க்ஷன் வேரியபல் y Z ஆக மாறுகிறது எனவே இப்போது இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இதை எவ்வாறு சால்வ் பண்ண வேண்டும் எனவே இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஐ சால்வ் பண்ணவுடன் Z ஐப் பெறலாம் இறுதியாக அது Zx y1 αgxC க்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த ஈக்குவேஷன்ஐ சால்வ் பண்ணவுடன் எனவே பெர்னோள்ளியின் ஈக்குவேஷன் ஜெனரல் சொலுஷன்ஸ்ஐ இதை ஒரு புதிய ஈக்குவேஷன்ஐ குறைப்பதன் மூலம் அதன் சொலுஷன்ஸ்ஐப் பயன்படுத்துவதன் மூலம் பெர்னோள்ளியின் சமன்பாட்டின் ஜெனரல் சொலுஷன்ஸ்ஐ காணலாம் எனவே சில எக்சாம்புல்களை செய்யலாம் xdydx y x3 y6 ஐ சால்வ் பண்ண என்ன செய்ய வேண்டும் இது தெளிவாக பெர்னோள்ளியின் ஈக்குவேஷன் x இன் ஃபங்க்ஷன் எனக் காணலாம் எனவே பெர்னோள்ளியின் ஈக்குவேஷன்ஐ செப்பரேஷன் மூலம் எளிதாக எழுதலாம் எனவே ஹை ஆர்டர் கோ எபிஷியன்ட் இருக்கும் போதெல்லாம் இது ஹையர் டெரிவேட்டிவ் கோ எபிஷியன்ட் ஆப் x ஆகும் இது ஜீரோ ஆக இருக்கக்கூடாது எனவே இது ஜீரோ ஆக இருந்தால் இது ஒரு சிங்குலார் பாயிண்ட் ஆகும் ஏனென்றால் இதைப் செப்பரேஷன் செய்தால் dydxyxx2y6 போல மீண்டும் எழுதி x உடன் வகுத்தால் x 0 க்கு சமமாக இல்லை எனவே அதை வகுக்க முடியும் அது ஜீரோ ஆக இருந்தால் வகுக்க முடியாது எனவே x 0 க்கு சமமாக இருந்தால் அந்த நேரத்தில் செப்பரேஷன் செய்தால் ஜீரோ டொமைன் இன் பாயிண்ட் ஆக இருந்தால் இந்த ஈக்குவேஷன்ஐ சால்வ் பண்ண முடியாது எனவே இது டொமைன் ஆக இருக்க வேண்டும் ஜீரோ ஐ சேர்க்காத சில டொமைன் இப்போது இது பெர்னோள்ளியின் ஈக்குவேஷன் வடிவத்தில் தேர்வு செய்ய இப்போது இதை செப்பரேஷன் செய்தால் ரைட் சைடு x ஸ்கொயர் ஆக மாற்ற x இன் ஃபங்க்ஷன் மட்டுமே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் y6 உடன் பிரிக்க y 6dydxy 5xx2 உள்ளது இப்போது Zy 5 ட்ரான்ஸ்பார்மேஷன்ஐ தேர்வுசெய்து அது dZdx 5 y 6dydx ஐ உருவாக்குகிறது இப்போது இதை இங்கே மாற்றலாம் இந்த விதிமுறைகள் இரண்டும் ஒன்றே எனவே 15 dZdxZxx2உடன் மாற்றலாம் எனவே இது dZdx 5Zx 5 x2 ஐ குறிக்கிறது இந்த ஈக்குவேஷன் எவ்வாறு சால்வ் பண்ணுவது எனவே இந்த ஈக்குவேஷன்ஐ ஒரு இன்டெகிரெட்பாக்டர்ஐப் பெருக்குவதன் மூலம் சால்வ் பண்ண முடியும் ஏனென்றால் இது லீனியர் ஈக்குவேஷன் eP dxஇன்டெகிரெட்பாக்டர் ஆகும் இது P e 5x dx ஆகும் எனவே இது e 5 logx1x5 ஐத் தவிர வேறில்லை எனவே dZdx 5Zx 5 x2x2 ஐ 1x5 உடன் ஈக்குவேஷன் ன் இருபுறமும் பெருக்கினால் அது 1x5dZdx 5Zx6 5x3ஆக மாறுகிறது இதை ddxZ 1x5 என மீண்டும் எழுத எளிதாகக் காணலாம் எனவே dZdx1x5Zddx1x5 5x3 எனவே ddxZ 1x51x5 இப்போது இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் செய்ய Z 1x5 14x4C ⇒Z x4C x5 கிடைக்கிறது log C ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் C என்பது இன்டெகிரெட் கான்ஸ்டன்ட் ஆகும் இப்போது எளிதில் சால்வ் பண்ண முடியும் எனவே இது dx ஐப் பொறுத்தவரை Z 1x5 14x4C ⇒Z x4C x5 ஆகும் இப்போது Z என்றால் என்ன Z Zy 5 ஐ மாற்றலாம் எனவே Zy 5C x5 x4 எனவே இது சொலுஷன்ஸ் ஆகும் எனவே எளிமைப்படுத்தப்பட்ட வழியை விரும்பினால் x y54 C x4 1 4 எனவே இது ஜெனரல்சொலுஷன்ஸ் எனவே இது ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் C உடனான ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் பெர்னோள்ளியின் ஈக்குவேஷன்ஐ சால்வ் பண்ண முடியும் இது பெர்னோள்ளியின் ஈக்குவேஷன் எனவே இதைத் சால்வ் பண்ணலாம் ஒரு எக்சாம்புல் தர பெர்னோள்ளியின் சமன்பாட்டைப் போல தோற்றமளிக்காத ஒரு ஈக்குவேஷன் ஐத் தீர்க்க ஆனால் அதுபோன்ற ஒன்று அதே நடைமுறையைப் பின்பற்றும்போது அதை எவ்வாறு ஒரு சரியான ஈக்குவேஷன் ஆக அது செயல்படும் இது பெர்னோள்ளியின் ஈக்குவேஷன் ன் வடிவம் அல்ல இதை அதே நுட்பத்தைப் பயன்படுத்த சால்வ் பண்ண முடியும் எனவே இந்த ஈக்குவேஷன்ஐ dydx x sin2yx3y சால்வ் பண்ண முடியும் எனவே இந்த ஈக்குவேஷன்ஐ சால்வ் பண்ண இது லீனியர் ஈக்குவேஷன் அல்லது பெர்னோள்ளியின் ஈக்குவேஷன்ற்கு அருகில் கூட இல்லை எனவே முக்கிய யோசனை அதைச் செய்ய முயற்சிக்க வேண்டும் எனவே ரைட் சைடு அதை x இன் ஃபங்க்ஷன்ஐ மட்டுமே செய்தால் y உடன் பிரிக்க வேண்டும் எனவே 1y dydx 1y x 2siny cosyx3y dydx x 2tan y x3 எனவே இந்த பார்ம் உள்ளது ரைட் சைடு பிரிக்க அதை x இன் ஃபங்க்ஷன் ஆக ஆக்க இப்போது லேப்ப்ட்ஹாண்ட் சைடு அதே நுட்பத்தை பின்பற்றினால் அந்த டிபெண்டென்ட் வேரியபல் எனவே டிபெண்டென்ட் வேரியபல் என்ன 2 ஐ எழுத எனவே டிபெண்டென்ட் வேரியபல் என்பது x இன் ஃபங்க்ஷன் ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஐ விரும்பினால் இங்கே இருக்க விரும்பும் டிபெண்டென்ட் வேரியபல்க்கு இது P x ஆகும் எனவே 2 tany Z அப்ளை பண்ணலாம் இதைச் செய்தால் மற்ற டேர்ம்ஐ மாற்ற முடியுமா செய்ய முடியுமா லீனியர் ஈக்குவேஷன்ஐ உருவாக்க முடியுமா சரியா பின்னர் y dydxdZdx எனவே இது குறிக்கிறது பின்னர் கேள்வி ஆகிறது பெறப்பட்ட முதல் டேர்ம் 12dZdx x Zx3 ஆக மாறுகிறது இப்போது லீனியர் ஈக்குவேஷன் கிடைத்துள்ளது எனவே இது dZdx 2x Z2 x3ஆக மாறுகிறது இந்த லீனியர் ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்ண முடியும் இப்போது eP dx உடன் கணக்கிடக்கூடிய இன்டெகிரெட்பாக்டர்ஐப் பயன்படுத்த இது லீனியர் ஈக்குவேஷன் P இன் 2x dx சால்வ் பண்ண இதுI e2x dxex2 ஆக மாறுகிறது இது உங்கள் இன்டெகிரெட்பாக்டர் எனவே இன்டெகிரெட் கான்ஸ்டன்ட் எதுவாக இருந்தாலும் புறக்கணிக்க முடியும் ஏனெனில் இது C1 ஆக வருகிறது இது e பவர் C க்கு சமம் இன்டெகிரெட்பாக்டர்ஐச் செய்யும்போது அதை ஒன்றாக எடுத்துக் கொள்ள கணக்கிடுவது இதுதான் எனவே இதை இருபுறமும் பெருக்க ex2dZdx 2x ex2Z2 x3ex2 லேப்ப்ட்ஹாண்ட் சைடு ddxZ ex22 x3ex2 ஐ எழுத முடியும் இப்போது x ஐப் பொறுத்து இரு பக்கங்களையும்இன்டெகிரெட் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் C என்பது ஒரு ஒருங்கிணைப்பு மாறிலி எனவே அது நிலையானது இன்டெகிரெட் இன்டெகிரெட் ஆகும் எனவே Zex2C 2 x3ex2dx ஐ அளிக்க x2t ஐ மாற்றினால் அது மாறும் x2t ஐ தேர்வு செய்யலாம் எனவே 2x dxdt எனவே 2x dx ஐ dt ஆக மாற்ற Zex2C t etdt கிடைக்கும் எனவே இது Ze x2Ct 1et⇒2 tanye x2Cex2 சொலுஷன்ஸ் ஆகும் எனவே இது கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் இது x மற்றும் y இன் ஃபங்க்ஷன் எனவே y என்பது சொலுஷன்ஸ் ஆகும் இந்த உறவை மறைமுகமாக பூர்த்தி செய்ய எனவே இது ஜெனரல்சொலுஷன் ஆகும் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ் பெர்னோள்ளியின் ஈக்குவேஷன்ஐ போல இல்லாவிட்டாலும் இதைத் சால்வ் பண்ண அதை உருவாக்க முயற்சி செய்யலாம் x இன் ரைட் சைடு ஃபங்க்ஷன் மற்றும் பின்னர் லேப்ட் ஹாண்ட் சைடு உருவாக்கி எழுத முயற்சிக்க மாற்ற சில டிபெண்டென்ட் வேரியபல்ஐத் தேர்ந்தெடுப்பது ஆகும் x ஐ x இன் சில ஃபங்க்ஷன்களில் Z க்கு தேர்ந்தெடுத்துள்ளேன் இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஆக இருக்க விரும்பினால் 2nd டேர்ம்ஐ Px Z ஆக இருக்க வேண்டும் அது y ஆக இல்லாவிட்டால் Z உடன் மாற்றினால் முழு விஷயமும் எனது முதல் டேர்ம்ஐ ஏதோவொன்றாக மாற்ற முடியுமா இதனால் முழு காலமும் ஒன்றாக டெரிவேட்டிவ் போன்றது அது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஆக மாறுகிறது அதைத்தான் செய்து எனவே இது போன்ற சிலவற்றை சால்வ் பண்ண முடியும் சில பர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்கள் அவை லீனியர் ஈக்குவேஷன் இல்லையென்றாலும் கூட ஈக்குவேஷன்ஐ தீர்க்க முடியும் இது பெர்னோள்ளியின் ஈக்குவேஷன் போன்றது அல்லது லீனியர் ஈக்குவேஷன்ற்கு நெருக்கமான ஈக்குவேஷன்கள் ஆகும் ஒரு எக்சாம்புல் கொடுத்து ஒரு ப்ரப்ளேம் வழங்கப்பட்டால் எந்த முறையைப் பயன்படுத்துவது என்பது எப்படித் தெரியும் எனவே இப்போது தேர்ந்தெடுப்போம் சில குறிப்பிட்ட ப்ரப்ளேம்ல்களுடன் தொடங்க எப்படி இருப்போம் எப்படி செய்வது அவற்றை ஒவ்வொன்றாக எவ்வாறு ப்ரப்ளேம் சால்வ் பண்ணுவது என்பதை பார்க்கலாம் எனவே சில ப்ராப்ளேம் ஒன்றைச் செய்ய் இந்த ஈக்குவேஷன்ஐத் சால்வ் பண்ண 1exydxexy1 xydy0 இந்த பார்ம் இல் இருந்தால் அதை செபரபுல் பண்ண முடியுமா எனவே ஈக்குவேஷன்ஐ பார்க்க வேண்டும் எனவே ஈக்குவேஷன் நன்கு வரையறுக்கப்பட்டு எனவே இது ஒவ்வொரு xக்கும் ஒரு உண்மை என்று வரையறுக்கப்படுகிறது அதைத்தான் காண வேண்டும் எழுதப்பட்ட பார்ம் இல் இருக்கும் dydx ஐ dydx1exyexy1 xyy எழுதலாம் எனவே இது எவ்வாறு வழங்கப்படுகிறது அதை தெளிவாகக் காணலாம் அது எளிதானது அல்ல அது ஹோமோஜினியஸ் எனவே எல்லாவற்றையும் முதலில் செய்ய முடியாது இது xy இன் ஃபங்க்ஷன் ஆக செபரபுல் பண்ண முடியாது என்பதை காணலாம் எனவே தெரிந்த அடுத்த முறை ரைட் சைடு அது ஹோமோஜினியஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹோமோஜினியஸ் முறையாகும் எனவே இது உண்மையில் dydxy 1exyexy x y க்கு சமம் எனவே தெளிவாக y exy என்பது 1exy x y exy என்ற ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் எனவே இது ஈக்குவேஷன் உண்மையில் ஒரு ஹோமோஜினியஸ் ஆனால் சில சமயங்களில் இந்த எக்சாம்புல்க்கு ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆக இருந்தாலும் சிக்கலானதாக இருக்கும் எனவே ஒரு க்கர்வாக இருக்கும் போது எனவே dydxy 1exyexy x y ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் இந்த ரைட் சைடு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆகும் எனவே F ஆப் x y ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஐத் தேட x என்பது இண்டிபெண்டென்ட் வேரியபல் y டிபெண்டென்ட் வேரியபல் ஆகும் இது ஹோமோஜினியஸ் ஆக இருந்தால் x lx yly என்று சொல்லலாம் எனவே exyexy எனவே எதுவும் இல்லை மாற்றமும் இல்லை நுமரேட்டர் இறுதியாக yly ஐ வைக்கும்போது L வெளியே l1 வருகிறது இதேபோல் டினாமினேட்டர் x lx yly ஐ l ஆக மாற்றும்போது வெளியே வருகிறது l1 கிடைக்கிறது எனவே l1l0 ஐ எனவே பெறலாம் எனவே dydxy 1exyexy x y என்பது டிகிரி ஜீரோஇன் ஹோமோஜினியஸ் இன் ஃபங்க்ஷன் ஆகும் எனவே yyvx v என்பது புதிய டிபெண்டென்ட் வேரியபல் ஆகும் yvx ஐ தேர்வுசெய்தால் லேப்ட் ஹாண்ட் சைடு dydxvx dvdx vx dvdxvx 1exvxexvx x vxv1e1ve1v1 v ஆகும் எனவே இந்த v ஐ கான்செல் செய்து இந்த x ஐ இருபுறமும் கான்செல் செய்ய இது v மற்றும் x இன் ஃபங்க்ஷன் x dvdxv1e1ve1v1 v vv1e1v ve1vv2e1ve1v1 vஇது சமம் ஆகும் எனவே இதனுடன் ve1v டேர்ம்ஐ செய்யலாம் இறுதியாக x dvdxv1v e1ve1v1 vஇருப்பதைக் குறிக்க e1v1 v v1v e1vdvdxx ஐ எழுத முடிந்தால் இது எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் கொண்டு வரலாம் எனவே dv உள்ளது இது x ஆப் dx க்கு சமம் எனவே இப்போது இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் செய்ய e1v1 v v1v e1vdv dxxC எழுதலாம் எனவே இந்த இன்டெகிரெட் கொஞ்சம் கடினம் மதிப்பீடு செய்ய முடிந்தால் vx இன் ஃபங்க்ஷன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் இறுதியாக v ஆல் மாற்றலாம் அங்கு vyx என்பது ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் ஏனெனில் இது இருக்க வேண்டும் இம்ப்ளிஸிட் ஃபங்க்ஷன் ஒரு சொலுஷன்ஸ்ஐக் கொண்ட இம்ப்ளிஸிட் ரிலேசன் y X இன் ஃபங்க்ஷன் ஆக y ஐத் தேட இது ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் C உடன் இந்த இம்ப்ளிஸிட் ஃபங்க்ஷன்ஐக் திருப்திப்படுத்துகிறது இது கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆக இருக்க வேண்டும் ஆனால் பாதி வேலைகளை மட்டுமே நிறைவடைந்துள்ளது எனவே இன்டெகிரெட் மதிப்பீடு செய்ய முடியவில்லை இது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது எனவே சில நேரங்களில் முடிவடையும் சில நேரங்களில் சில ஈக்குவேஷன் சில நேரங்களில் சில இன்டெகிரெல்களை மதிப்பீடு செய்ய முடியாது எனவே முடியாவிட்டால் மதிப்பீடு செய்து எனவே இன்டெகிரெல் மதிப்பு எதுவாக இருந்தாலும் அது x இன் ஃபங்க்ஷன் ஆக இருக்க வேண்டும் அது இருந்தால் பின்னர் முழு விஷயத்துடனும் இன்டெகிரெல் டனும் உதாரணமாக இது ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆக இருக்க வேண்டும் எனவே எஸ்பிலீஸிட் பார்ம் இல் விரும்பினால் வெளிப்படையான வடிவத்தில் விரும்பினால் இந்த ஈக்குவேஷன்ஐ வேறு வழியில் முயற்சி எனவே சிறந்த வழி என்னவென்றால் x இண்டிபெண்டென்ட் வேரியபல்y டிபெண்டென்ட் வேரியபல் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ்ஐக் கண்டறிந்து ஒரு இம்ப்ளிஸிட் ரிலேஷன் ஆக y சாடிஸ்ப்பை பண்ண y மற்றும் x இதன் மூலம் சாடிஸ்ப்பை அடைகின்றன y இம்ப்ளிஸிட் ரிலேஷன்ஐ சாடிஸ்ப்பைப்படுத்துகிறது y போன்ற ஒரு ஃபங்க்ஷன் உள்ளது என்று வைத்துகொண்டு ஒரு சொலுஷன்ஸ் காணலாம் எனவே அது கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்கான சொலுஷன்ஸ் கர்வு ஆகும் எனவே x இருந்தால் dydx ஐ எழுத அதாவதுy 1 உள்ளது எனவே y க்கு ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் உள்ளது எனவே அதை எழுத முடியும் எனவே அது இருந்தால் அந்த x ஐப் பயன்படுத்துவது ஒரு டிபெண்டென்ட் வேரியபல் எனவே ஈக்குவேஷன்ஐப் dxdy என எழுத அதனால் அது dxdyexy x yy 1exy ஆக மாறும் எனவே y என்பது இண்டிபெண்டென்ட் வேரியபல் x என்பது டிபெண்டென்ட் வேரியபல் இப்போது 1F பார்க்க முடியும் F ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் என்றால் 1F ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆகும் எனவே இது டிகிரி ஜீரோவுடன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் இது தெளிவாக உள்ளது எனவே yx vக்கு பதிலாக பயன்படுத்த xyv ஐப் பயன்படுத்த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் எனவே ஏன்v v இங்கு v என்பது x இன் ஃபங்க்ஷன் ஏனெனில் x என்பது y இன் ஃபங்க்ஷன் y y என்பது இண்டிபெண்டென்ட் வேரியபல் எனவே v என்பது y இன் ஃபங்க்ஷன் ஆக இருக்க வேண்டும் எனவே இதைச் செய்தால் dxdyv ydvdy சமமான அதே நடைமுறை dxdy இப்போது கிடைக்கும் இது dxdyv ydvdyev v 11ev ஆகும் இதைச் சமாளிப்பது எளிது எ இது ydvdyev v 11ev vv ev ev v vev1evஎன்பதைக் குறிக்கிறது எஞ்சியிருப்பது ydvdy vev1ev எனவே இதுவே சால்வ் பண்ண விரும்பியது எனவே இப்போது செப்பரேஷன் செய்ய அங்கு v மற்றும் y ஆகியவை வேரியபல் செபரபுல் பண்ணப்படுகின்றன எனவே அனைத்து v வேரியபல்களையும் ஒரு பக்கம் கொண்டு 1evvevdvdyy0 ஐப் பெறலாம் இப்போது இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் செய்ய இறுதியாக ரைட் சைடுஐ சில ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆக எழுதலாம் அதை log C என்று அழைக்க ஏனெனில் C ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் என்றால் log C ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் Log mod C ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஏனென்றால் இதை மிகவும் எளிதான முறையில் எளிதாக்க முடியும் எனவே இது 1evvevdvdyylog C இது இப்போது எளிதானது எனவேlog vev log ylog C எனவே இது yvevC என்பது ஈக்குவேஷன் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ் இந்த செப்பரேஷன் ஈக்குவேஷன் ஆகும் இப்போது வேரியபல்கள் yxyexyC ஐ வைக்க C க்கு சமம் எனவே இது xy exyC ஐ வழங்குகிறது இது ஈக்குவேஷன் பொதுவான தீர்வு சரி கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ் எனவே இது தெளிவான பார்ம் இல் உள்ளது எஸ்பிலீஸிட் பார்ம் இல் வரவில்லை என்றாலும் இதுவும் ஒரு இம்ப்ளிஸிட் பார்ம் அதேசமயம் சிறந்த பார்ம் ஆனால் முந்தைய வழியை விட இம்ப்ளிஸிட் பார்ம் எனவே சில நேரங்களில் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க வேண்டும் அது இருப்பதால் தொடர்ந்து எழுத டிபெண்டென்ட் வேரியபல்க்கான ப்ரப்ளேம்ஐத் சால்வ் பண்ண இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஆக நியூ டிபெண்டென்ட் வேரியபல் x x டிபெண்டென்ட் வேரியபல் அதை சரிசெய்து சால்வ் பண்ண இம்ப்ளிஸிட் பார்ம் இல் இருக்கும் இறுதி x என்பது ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் எனவே இது இரு வழிகளிலும் இன்வெர்ட்டிபுல் ஆக இருக்க வேண்டும் x எதுவாக இருந்தாலும் இது ஒரு இன்வெர்ஸ் கொண்ட அதற்கு ஒரு இன்வெர்ஸ் இருக்கும் அது முந்தைய சொலுஷன்ஸ் முந்தைய எஸ்பிலீஸிட் பார்ம் ஜெனரல்சொலுஷன்ஸ்ஐ பூர்த்தி செய்ய இது ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் எனவே செய்யக்கூடிய 2 வெவ்வேறு வழிகள் எனவே சிறந்த வழியைத் தேர்வு செய்ய இதன் மூலம் விஷயங்களை எளிமைப்படுத்தி நல்ல பார்ம்இல் பெற முடியும் இறுதி வடிவம் நன்றாக இருக்க வேண்டும் எனவே இந்த ப்ரப்ளேம்ஐ சால்வ் பண்ண இப்போது இன்னும் ஒரு ப்ரப்ளேம்ஐ சில ஈக்குவேஷன்ஐ போன்றதாக இருந்தால் சில நேரங்களில் இதை செய்ய வேண்டியிருக்கும் x dxy dyx2y2 y dx x dy இந்த ஈக்குவேஷன்ஐ எவ்வாறு சால்வ் பண்ணுவது எந்த நம்பிக்கையும் இல்லை x dy ஐ எழுதினாலும் அதை சால்வ் பண்ண முடியாது அதை ஒரு செப்பரேஷன் வடிவமாக மாற்ற முடியாது அதை காணலாம் எனவே இது ஹோமோஜினியஸ் இன்னும் அதைப் பார்க்க விரும்ப அதை எழுத முயற்சிக்க எனவே xx2y2 ydxyx2y2 xdy0 ⇒dydxy xx2y2x yx2y2 எனவே இது தெளிவாக இல்லை இந்த ரைட் சைடு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அல்ல எனவே முறையைப் பயன்படுத்த முடியாது அதாவது இதை ரெட்டுயூஸ் பண்ண முடியாது இதை நான்ஹோமோஜினியஸ் முறையில் ஹோமோஜினியஸ் ஆக குறைக்க முடியாது இது எக்ஸாக்ட் இல்லையா என்பதை இப்போது எக்ஸாக்ட் பார்ம் இல் பார்க்க வேண்டும் இது ஒரு எக்ஸாக்ட் ஆக இருந்தால் ∂N∂x ∂M∂y ∂M∂yஎன்றால் என்ன இந்த M என்பது xx2y2 y ∂M∂y2xy 1 எனவே ∂N∂x2xy 1 எனவே எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் எனவே கணக்கிடுவது இதுதான் எனவே ∂M∂y∂N∂x அவை உண்மையில் சமம் எனவே விரும்பினால் ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் இன் மூலம் சால்வ் பண்ணமுடியும் இந்த M dx N dy 0 பார்ம்ஐ உருவாக்க வேண்டியதில்லை அது ஒரு எக்ஸாக்ட் சில நேரங்களில் ஏற்பாடு செய்யக்கூடிய ஈக்குவேஷன்ஐப் பார்ப்பதன் மூலம் அதை மறுசீரமைக்கவும் அதை நேரடியாகக் காண முடியும் அது இன்டெகிரெட் பண்ணக்கூடியவை இதை எப்படிப் பார்க்க அதை நேரடியாகக் காணலாம் எனவே இப்போது ஜெனரல்சொலுஷன்ஸ்ஐ எழுத எனவே இது ஒரு எக்ஸாக்ட் ஆகும் என்று தெரிந்தவுடன் இதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது என்பது தெரியும் இது ஜீரோவிலிருந்து ஒரு இன்டெகிரெட் பண்ணக்கூடியவை எனவே 0 0 டொமைன்இல் உள்ளது எனவே 0xxx2y2 ydx0yy2dyC இலிருந்து இன்டெகிரெட் பண்ணலாம் எனவே இது x44x2y22 xy ஐ வழங்கும் அது முதல் இன்டெகிரெட் பின்னர் 2 வது ஒன்று இந்த y44 கான்ஸ்டன்ட்க்கு சமம் இந்தx44x2y22 xyy44C ஜெனரல்சொலுஷன்ஸ் இதுதான் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் இன்டெகிரெட் பண்ணக்கூடிய x dx y dy xdxydyy dx x dyx2y2க்கு சமமாக இன்டெகிரெட் பண்ண முடியும் எனவே இதை xdxydyy dx x dyy2 11xy2 போல மீண்டும் எழு இப்போது இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் பண்ண முடியும் ரைட் சைடு எளிதில் y dx x dyy2 dxy xdxydydxy1xy2dZ1Z2 xyZ ஐத் தேர்வுசெய்ய சொல்லலாம் எனவே லேப்ட் ஹாண்ட் சைடு xdxydyஇன்டெகிரெட் பண்ண அவை எக்ஸாக்ட் பார்ம் இல் உள்ளன எனவே இன்டெகிரெட் பண்ண இது dxy1xy2 x dx ஐ x22 y22 ஐ இன்டெகிரெட் பண்ண முடியும் மற்றொரு இன்டெகிரெட் பண்ண dxy1xy2dZ1Z2ஆகும் xy Z t ஆல் மாற்றலாம் எனவே dZ1Z2Z ரைட் சைடு Zxy ஆகும் இது xy வேரியபல்களில் உள்ளது இது x ஆல் y ஆகும் எனவே இப்போது இறுதியாக tan x2y22 x கிடைத்துவிட்டது ஏனென்றால்இன்டெகிரெட் பண்ண ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் உள்ளது ஆகவே ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஐ இங்கே வைத்தால் லேப்ப்ட்ஹாண்ட் சைடு இன்டெகிரெட் பண்ண இங்கே ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் உள்ளது எனவே இது x ஆல் y ஆகிறது இரு பக்கங்களையும் பயன்படுத்த எனவே Cx2y22 உள்ளது எனவே ஜெனரல்சொலுஷன்ஸ் இது ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட்ஐ உள்ளடக்கி இது ஒரு வழி நேரடியாக இன்டெகிரெட் பண்ணக்கூடியவை வகையில் விதிமுறைகளை சரியான முறையில் மறுசீரமைப்பதன் மூலம் இன்டெகிரெட் பண்ண முடியும் இந்த 2 பார்ம்கள் வித்தியாசமாகத் தெரிந்தாலும் அவை ஜெனரல்சொலுஷன்ஸ்ஐ உருவாக்குகின்றன எனவே ஒரு C இங்கே சில C ஐப் பார்த்தால் அது இங்கே மற்றொரு C ஆக இருக்கும் எனவே வெவ்வேறு C மதிப்புக்கு ஒரு சொலுஷன்ஸ் இருக்கிறது எனவே சில ஈக்குவேஷன்களின் ஜெனரல்சொலுஷன்ஸ்ஐ சால்வ் பண்ணுவது ஆகும் எனவே இது இன்னும் ஒரு நேரடி வகையான ஈக்குவேஷன்ஐக் கொடுக்க எளிய வடிவம் இப்போது வேறு சிலவற்றைத் தேர்ந்தெடுத்து எனவே இதுவரை செய்த முறைகள் குறித்து சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் எனவே செப்பிரபுல் பார்ம் அது ஒரு நேரடி முறையாகும் அது இருந்தால் ரைட் சைடு x இன் F செப்பிரபுல் செய்து அதை எவ்வாறு சால்வ் பண்ண என்பது தெரியும் அது ஹோமோஜினியஸ் அதை எவ்வாறு சால்வ் பண்ண ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்களாகக் குறைக்க முடியும் அதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது என்பது தெரியும் ஆனால் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ற்கு மாற்றத்தை செய்யும்போதுநம்மிடம் இருப்பது என்னவென்றால் xXh என்ற ட்ரான்ஸ்பார்மேஷன்ஐ பயன்படுத்தலாம் x என்பது ஓல்ட் வேரியபல் கேப்பிடல் X என்பது நியூ வேரியபல் சிறிய y என்பது yYk இவை x y சிறிய x y ஓல்ட் வேரியபல்கள் கேப்பிடல் X கேப்பிடல் Y ஆகியவை நியூ வேரியபல்கள் இது சில ட்ரான்ஸ்பார்மேஷன் ஆக மாற்றம் hk R இல் அவை இருக்கும்போது மட்டுமே தொடர முடியும் அவை இருக்கும்போது மட்டுமே தொடரலாம் மற்றும் சால்வ் பண்ணுவது இதை ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஆக மாற்ற இல்லையெனில் என்ன நடக்கிறது கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இதுபோன்ற யூனிக் h மற்றும் k ஐ கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அல்லது ஈக்குவேஷன்ஐ உருவாக்கும் h மற்றும் k மதிப்பு இல்லை ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் ஆகும் அத்தகைய h k மதிப்புகளைக் கொண்டிருந்தால் நான்ஹோமோஜினியஸ் ஹோமோஜினியஸ் இந்த ட்ரான்ஸ்பார்மேஷன்வுடன் ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ரெடியூஸ் பண்ண முடியும் செய்யக்கூடிய அந்த h k மதிப்புகள்dydxa1xb1yc1a2xb2yc2 a1b2 a2b1 என்றால் டிடெர்மினன்ட் ஜீரோ ஆக இருந்தால் எனது h k ஐ கண்டுபிடிக்க முடியாது இல்லை h k சாத்தியமில்லை எனவே இது கவனமாக இருக்க வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் வெறுமனே ஏனென்றால் இது ஜீரோ ஆக இருந்தால் இந்த டேர்ம்ஐ போன்றது இது மற்றவற்றின் கான்ஸ்டன்ட் பெருக்கமாகும் எனவே அதை x plus y என மாற்றலாம் சில நியூ வேரியபல் ஆக தேர்வு செய்து அந்த ஈக்குவேஷன்ஐ அந்த நியூ வேரியபல் இல் ரெடியூஸ் செய்யலாம் எனவே அந்த உதாரணத்தை பின்னர் செய்வோம்